வணக்கம் கடந்த இரண்டு விரிவுரைகளில் பணப்பாய்வு அறிக்கையின் வடிவத்தில் உள்ள மிக முக்கியமான அறிக்கைகளில் ஒன்றை நாம் விவாதித்து வருகிறோம் நாம் ஏற்கனவே கடைசியாக அதை விவரித்துள்ளோம் மீண்டும் நான் ஒரு சுருக்கமான விளக்கத்தை தருகிறேன் பணப்பாய்வு அறிக்கையில் மூன்று பிரிவுகள் இருந்தன அவை இயக்கம்செயல்பாடு முதலீடு மற்றும் நிதி இப்போது செயல்பாடுகள் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இவை முதன்மை வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகள் இப்போது இயக்க நடவடிக்கைகளில் உள்ள சவால்கள் அது நேரடி முறையால் மட்டுமே இருக்க முடியும் எனவே இந்த வடிவமைப்பைப் பாருங்கள் அல்லது P மற்றும் L ஆகியவற்றிலிருந்து தொடங்கும் மறைமுக முறை மூலம் கணக்கிடலாம் செயல்படாத அல்லது பணமில்லாத சில செயல்பாடுகளை நாம் பட்டியலிட வேண்டும் இயக்க நடவடிக்கைகளில் இருந்து பணப்பாய்வு பெற பணி மூலதன உருப்படிகளையும் பட்டியலிடுகிறோம் நிலையான சொத்துக்கள் அல்லது முதலீடுகள் உள்ள விற்பனை அல்லது கொள்முதல் போன்றவை முதலீட்டு நடவடிக்கை என்று இரண்டாவது வகைப்படுத்தப்பட்ட தலைப்பு பற்றி விவாதித்தோம் நிதி நடவடிக்கை குறித்தும் விவாதித்தோம் எனவே இவை நிதி நடவடிக்கைகளின் எடுத்துக்காட்டுகள் இப்போது இவை பங்கு அல்லது கடன்களில் உள்ள இயக்கங்கள் எந்தவொரு பங்குகளின் வெளியீடு அல்லது பங்குகளை வாங்குதல் அல்லது கடனீடுகளின் எந்தவொரு பிரச்சினை அல்லது கடனீடுகளை வாங்குதல் அல்லது கடன் வாங்குதல் அல்லது கடனை செலுத்தும் தவணை கடனை திருப்பிச் செலுத்துதல் ஆகியவை அனைத்தும் நிதியுதவியாகக் கருதப்படுகின்றன அதில் இரண்டு தனித்துவமான உருப்படிகள் உள்ளன அவை வட்டி என்றும் விவாதிக்கப்பட்டன இயல்பாகவே பெறப்பட்ட எந்தவொரு வட்டியும் பொதுவாக முதலீட்டு ஓட்டமாக கருதப்படும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் ஏனெனில் நீங்கள் வட்டி பெறும் முதலீட்டைச் செய்கிறீர்கள் ஆனால் விதிவிலக்குகளும் சமமாக முக்கியமானவை எனவே முதலீடு பணத்திற்கு சமமானதாக இருந்தால் அல்லது வர்த்தக முன்னேற்றங்களுக்கு வட்டி பெறப்பட்டால் அல்லது இயக்க வரவுகள் இருந்தால் மூன்று விதிவிலக்குகளை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் பெறப்பட்ட வட்டி அனைத்தும் ஒரு வங்கி போன்ற ஒரு நிதி நிறுவனத்திற்காக இருந்தால் அது ஒரு இயக்க ஓட்டமாகும் பொதுவாக செலுத்தப்படும் வட்டி ஒரு நிதிச் செயலாகும் ஆனால் ஒரு மூலதனக் கடனுக்கான வட்டி ஒரு செயல்பாட்டு நடவடிக்கையாக இருக்கும் மேலும் ஒரு நிதி நிறுவனத்திற்கு இதை ஒரு இயக்க ஓட்டமாக வகைப்படுத்துவோம் ஈவுத்தொகையைப் பொருத்தவரை பெரும்பாலும் பெறப்பட்ட ஈவுத்தொகை ஒரு முதலீட்டு ஓட்டமாகும் ஆனால் ஒரு நிதி நிறுவனத்திற்கு இது ஒரு இயக்க ஓட்டமாகும் ஈவுத்தொகை செலுத்தப்பட்டால் எந்தவொரு நிறுவனத்திற்கும் இது மிகவும் எளிதானது நாம் அதை ஒரு நிதி என வகைப்படுத்துவோம் ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா நான் முன்பே கூறியது போல உங்கள் எல்லா கேள்விகளும் இரண்டு விஷயங்களைப் பற்றி உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் தயவுசெய்து அவற்றை விவாத மன்றத்தில் விவாதிக்கவும் எனவே TA விடம் கேளுங்கள் என்னிடம் கேளுங்கள் அல்லது உங்களுடன் படிக்கும் மற்ற சக ஊழியர்களிடமும் கேளுங்கள் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் வருடாந்திர அறிக்கையைப் பதிவிறக்கம் செய்து உங்கள் சொந்த நிறுவனத்திற்காக நாம் விவாதிக்கும் அறிக்கையைப் படியுங்கள் கடந்த இரண்டு விரிவுரைகளிலும் நாம் பணப்பாய்வு பற்றி விவாதித்தோம் உங்கள் சொந்த நிறுவனத்தின் பணப்பாய்வை படிக்கத் தொடங்கியுளீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் ஏதேனும் விசேஷமான விஷயங்களைக் கவனித்தால் நீங்கள் நிச்சயமாக விவாத மன்றத்தில் விவாதிக்க வேண்டும் இப்போது வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளான இன்னும் சில விசித்திரமான சிலவற்றை பார்ப்போம் இப்போது அனைத்து பரிவர்த்தனைகளும் உள்நாட்டு நாணயத்தில் இருக்கக்கூடாது அது ஒரு வெளிநாட்டு நாணயப் பொருளாக இருந்தால் அதுவும் அதே பணப்பாய்வு அறிக்கையில் காட்டப்பட வேண்டும் ஆனால் இது பணம் மற்றும் பணத்திற்கு சமமான நல்லிணக்கத்தின் தனி பகுதியாக அறிவிக்கப்படுகிறது ஏனென்றால் நாம் டாலர்களில் சில நிலுவைகளை வைத்திருக்கும் ஒரு இந்திய நிறுவனம் என்று வைத்துக்கொள்வோம் டாலருக்கு ரூபாயின் மதிப்பு தொடக்கத்திலும் முடிவிலும் மாறும் ஆனால் மதிப்பில் மாற்றங்கள் எந்தவொரு பணப்பாய்வும் இல்லை எனவே அவை ரொக்கத்திலும் பணத்திற்கும் சமமான ஒரு நல்லிணக்கமாகக் காட்டப்படும் இப்போது அந்நிய செலாவணி வீத மாற்றங்களால் வெளிநாடுகளில் ஏதேனும் நம்பத்தகாத லாபங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் நாம் டாலர்களை வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த டாலர்களை நாம் இன்னும் விற்கவில்லை அது ஒரு நம்பத்தகாத ஆதாயமாகும் எனவே இவை பணப்பாய்வுகள் இல்லை அவை ரொக்கமாகவும் பணத்திற்கு சமமாகவும் சமரசம் செய்யப்படும் இப்போது உள்ளது வெளிநாட்டு நாணயப் பொருட்களைப் பற்றியது இரண்டாவது அசாதாரணமான பொருட்களைப் பற்றியது நாம் விவாதித்த அசாதாரண பொருட்களை பற்றி நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பணப்பாய்வுகள் அசாதாரணமான பொருட்களுடன் தொடர்புடையதாக இருந்தால் அவை அந்தந்த தலைப்புகளின் கீழ் காட்டப்பட வேண்டும் ஆனால் தனித்தனியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக நெருப்பால் இழப்பு ஏற்பட்டால் அசாதாரணமான சில பெரிய இழப்பு உங்களுக்குத் தெரியும் அது நெருப்பால் ஒரு பெரிய இழப்பு பின்னர் நீங்கள் எந்த தலைப்பின் கீழ் இதைவகைப்படுத்துவீர்கள் ஒரு இயக்கமாக அல்லது முதலீடு அல்லது நிதியாகவா நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் இப்போது இங்கே நாம் இழந்ததைப் பார்க்க வேண்டும் பங்குகள் நெருப்பால் இழந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அந்த இழப்பு பணப்பாய்வில் காண்பிக்கபடும் ஆம் என்றால் எந்த தலைப்புக்கு கீழ் இது இருக்கும் முதலில் இது ஒரு பணமில்லாத பொருளாக இருப்பதால் அது பணப்பாய்வில் வராது ஆனால் பங்கு இழப்புக்கான காப்பீட்டு கோரிக்கையை நீங்கள் பெற்றால் நீங்கள் எங்கே காண்பிப்பீர்கள் அந்தக் காப்பீட்டுக் கோரிக்கையானது ஒரு இயக்கப் பொருளாகும் இது பங்கு இழப்பு அல்லது லாபக் கொள்கையின் இழப்பு காரணமாக பெறப்பட்ட காப்பீட்டு உரிமை என்பதால் இது ஒரு இயக்கப் பொருளாகக் கருதப்படும் இது எப்போது வேண்டுமானாலும் முதலீடு செய்யும் பொருளாக சேர்க்கப்படுமா சில சந்தர்ப்பங்களில் தீ விபத்துகளால் பங்கு மற்றும் இயந்திரங்கள் இரண்டையும் இழக்க நேரிடும் என்பதால் இது இயந்திரங்களின் இழப்பு தொடர்பான ஒரு பகுதி எதுவாக இருந்தாலும் அது முதலீட்டுச் செயல்பாட்டின் காரணமாக பணப்பாய்வாக கருதப்படும் இது தொடர்புடைய உருப்படி எதுவாக இருந்தாலும் அது தாமதமாகிவிடும் எனவே நீங்கள் இப்போது பெறுகிறீர்களா நான் அதை திரையில் காண்பிக்கிறேன் எனவே தொடர்புடைய உருப்படி எதுவாக இருந்தாலும் அது இயங்குகிறது அல்லது முதலீடு செய்கிறது இப்போது அடுத்தது வரிகள் பற்றியது பொதுவாக வரிகள் ஒரு இயக்கப் பொருளாகும் எனவே வரி செலுத்தப்பட்டவை எதுவாக இருந்தாலும் அதை இயக்கச் செலவாகக் காண்பிப்போம் தொடர்புடைய பொருட்களை முதலீடு செய்வதற்கோ அல்லது நிதியளிப்பதற்கோ சில குறிப்பிட்ட வரிகள் இருந்தால் அதை அந்தந்த தலைப்பின் கீழ் காண்பிப்போம் எனவே ஈவுத்தொகை வரி நாம் ஈவுத்தொகையை செலுத்தும்போதெல்லாம் அந்த ஈவுத்தொகைக்கு வரி செலுத்த வேண்டும் எனவே ஈவுத்தொகையின் மீதான வரி நிதி ஓட்டமாக வகைப்படுத்தப்படும் ஈவுத்தொகை முதலில் நிதியளிப்பது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே வரிவிதிப்பும் நிதியளிக்கிறது இப்போது அடுத்தது துணை நிறுவனங்கள் தொடர்பான பணப்பாய்வை பற்றியது இப்போது துணை நிறுவனங்கள் அல்லது இணை நிறுவனங்களுக்கு இது பணப்பாய்வு அறிக்கை என்பதால் நிறுவனம் மற்றும் முதலீட்டாளர் தொடர்பான பணப்பாய்வு மட்டுமே தெரிவிக்கப்படும் எனவே ஈவுத்தொகை மற்றும் முன்னேற்றங்கள் தொடர்பான பணப்பாய்வு காண்பிக்கப்படும் இப்போது அடுத்தது பல்வேறு வணிகங்களை கையகப்படுத்துல் மற்றும் அகற்றுவது பற்றிய ஒரு தகவல் இப்போது நாம் வேறொரு நிறுவனத்தைப் வாங்கி அங்கு பணம் பணம் முதலீடு செயகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு முதலீட்டு நடவடிக்கையாக கருதப்படுகிறது ஆனால் முதலீட்டு தரவுகளில் இது ஒரு முதலீட்டு நடவடிக்கையாக தனித்தனியாக காண்பிக்கப்படும் மற்றும் வாங்கிய அல்லது அப்புறப்படுத்தும் மொத்த தொகை அந்தந்த செயல்பாட்டின் கீழ் தனித்தனியாக காண்பிக்கப்படும் இப்போது பணம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமான பணம் செலுத்தப்பட்டால் அது தனித்தனியாக காட்டப்பட வேண்டும் இப்போது அடுத்தது பணமல்லாத பரிவர்த்தனைகளைப் பற்றியது சில பரிவர்த்தனைகள் பணப்பாய்விலிருந்து விலக்கப்பட வேண்டும் அவை காட்டப்படக்கூடாது ஏனெனில் இது இயற்கையில் பணமில்லாதது ஒரு பரிவர்த்தனை உள்ளது ஆனால் அது இயற்கையில் பணம் இல்லாதது எனவே பணப்பாய்வில் வரக்கூடாது இதுபோன்ற பொருட்களின் உதாரணங்களை நீங்கள் யோசிக்க முடியுமா உங்களில் சிலர் இதை சரியாக யூகிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பொதுவாக நாம் நிலையான சொத்தை வாங்குகிறோம் அதற்காக பணம் செலுத்துகிறோம் எனவே இது ஒரு முதலீட்டு வெளிப்பாடாக வரும் ஆனால் நாம் பணத்தை செலுத்துவதற்கு பதிலாக சொத்துக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம் எனவே நாம் சொத்தை எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் பரிமாற்றத்தில் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறோம் எனவே பணப்பரிமாற்றம் அல்லது ரசீது எதுவும் இல்லை எனவே இது பணப்பாய்வில் காட்டப்படாது இதேபோல் சில நேரங்களில் நாம் வேறொரு நிறுவனத்தை வாங்குகிறோம் ஆனால் பணத்தை செலுத்த வேண்டாம் பங்குகளின் வடிவத்தில் பணம் செலுத்துகிறோம் எனவே எங்கள் பங்குகளை வெளியிடுவதற்கு பதிலாக நிறுவனத்தின் வணிகத்தை நாம் பெறுகிறோம் எனவே நம் சொத்துக்கள் அதிகரிக்கின்றன பொறுப்புகள் அதிகரிக்கின்றன மற்றும் நமது பங்கு மூலதனம் அதிகரிக்கிறது பணத்தின் எந்த இயக்கமும் இல்லை அது மீண்டும் ஒரு பணமல்லாத பரிவர்த்தனை மற்றொரு எடுத்துக்காட்டு கடனை ஈக்விட்டியாக மாற்றுவது இப்போது மாற்றத்தக்க கடனீடுகள் என அழைக்கப்படும் சில வகையான கடனீடுகள் உள்ளன எனவே அந்த கடனீடுகள் அவை ஈக்விட்டி பங்குகளாக மாற்றப்படுவதில்லை அல்லது பணம் செலுத்தப்படுவதில்லை அல்லது வங்கியில் இருந்து எடுக்கப்பட்ட கடன் திருப்பிச் செலுத்த முடியவில்லை எனவே வங்கி அதை ஈக்விட்டியாக மாற்ற வலியுறுத்துகிறது அல்லது கட்டாயப்படுத்துகிறது மீண்டும் பணம் எதுவும் இல்லை எனவே இது பணமல்லாத பரிவர்த்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எந்தவொரு இயக்கமும் அல்லது பொறுப்பின் சொத்துக்களும் பணப்பாய்விற்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் பணப்பாய்வில் இல்லாத பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என்பதைப் பார்க்க முனைகளிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பின்னர் அவை பணத்தில் கருதப்படக்கூடாது ஓட்டம் இப்போது முடிவில் நீங்கள் ரொக்கத்தையும் பணத்தையும் சமமாக வெளிப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் மொத்த பணத்தையும் தொடக்கத்திலும் முடிவிலும் சமமான பணத்தையும் ஒரு நல்லிணக்கத்தையும் காட்ட வேண்டும் ஏனெனில் பணப்பாய்வு அறிக்கையில் நீங்கள் அனைத்து வரத்துகளையும் வெளியேற்றங்களையும் பட்டியலிட்டுள்ளீர்கள் அதன் நிகர மொத்தம் பணம் மற்றும் பணத்திற்கு சமமான இயக்கத்துடன் பொருந்த வேண்டும் அது உங்கள் இருப்புநிலைக்கு பொருந்த வேண்டும் கணக்கியல் தரவுகளில் கட்டாயப்படுத்தப்பட்ட இன்னும் சில வெளிப்பாடுகள் உள்ளன ஒன்று நிறுவனத்தில் ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவை ஆனால் இருப்புகளின் பெரும்பகுதி பயன்பாட்டிற்கு கிடைக்கவில்லை பின்னர் அது தனித்தனியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் இப்போது இதுபோன்ற வழக்கு எழும்போது அத்தகைய எந்தவொரு பொருளையும் பற்றி நீங்கள் யோசிக்க முடியுமா ஆப்கானிஸ்தானில் நம்மிடம் ஒரு கிளை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நம்மிடம் ஏராளமான பணம் உள்ளது ஆனால் ஏராளமான பயங்கரவாத நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே நம்மால் அதைப் பயன்படுத்த முடியவில்லை எனவே வணிகத்திற்கு கிடைக்காத அத்தகைய பணம் அல்லது வங்கி நிலுவைகள் தனித்தனியாக வெளியிடப்படும் மேலும் சில வரையப்படாத கடன் வசதிகளும் உள்ளன வங்கி ஓவர் டிராஃப்ட் பற்றி உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் எனவே வங்கி ஓவர் டிராஃப்ட் எப்போது வேண்டுமானாலும் அதை திரும்பப் பெற முடியும் அது பணத்திற்கு சமம் ஆனால் இப்போது நாம் அதை திரும்பப் பெறவில்லை அப்படியென்றால் இவை கிடைக்கக்கூடிய நிலுவைகளைப் போன்றவை எனவே அவை குறிப்பு வழியாகவும் காட்டப்பட வேண்டும் ஆனால் அவற்றைப் பயன்படுத்துவதில் ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருந்தால் அவை விவாதிக்கப்பட வேண்டும் இதைப் பெறுகிறீர்களா இப்போது இதற்குப் பிறகு நாம் சில வடிவங்களைப் பார்ப்போம் பின்னர் பணப்பாய்விற்கான கணக்கீட்டின் உண்மையான நிகழ்வுகளுக்கு செல்வோம் முதலில் சில வடிவங்களைப் பார்ப்போம் இயக்கம் செயல்பாடு முதலீடு மற்றும் நிதிப் பொருட்களைப் பற்றி விவாதிக்கும்போதெல்லாம் நாம் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் ஆனால் பணப்பாய்வு உருப்படியில் அது எவ்வாறு வெளிப்படும் என்பதை உண்மையான வடிவத்தில் பார்ப்போம் எனவே இது செயல்பாடுகளில் இருந்து உருவாக்கப்படும் பணத்திற்கான ஒரு வடிவமாகும் நீங்கள் இதை ஏற்கனவே பார்த்திருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆனால் இது இன்னும் விரிவானது எனவே அதைப் பாருங்கள் அது தக்க வருவாயுடன் தொடங்குகிறது வரிக்குப் பிறகு நிகர லாபத்தைப் பெறும் ஈவுத்தொகையைச் சேர்க்கவும் பொதுவாக நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வருமானம் கழித்தல் செலவுகள் கடைசி உருப்படி லாபம் இவற்றை P மற்றும் L கணக்கில் சேர்ப்போம் இங்கே நாம் லாபத்துடன் தொடங்கி செயல்பாடுகளிலிருந்து பணத்திற்குச் செல்கிறோம் வரிக்கு முன் நிகர லாபத்தைப் பெறும் ஆண்டிற்கான வரிச் செலவுகளைச் சேர்த்து பின்னர் பணமில்லாத பொருட்களைச் சேர்க்கிறோம் எனவே குட்வில் போன்ற தேய்மானம் அல்லது கடன்தொகை எழுதப்பட்ட பின்னர் இயக்கப்படாத பொருட்களுக்கு சரிசெய்யவும் எனவே சொத்துக்கள் அல்லது வட்டி செலவுகள் விற்பனையில் ஏற்படும் இழப்பு வட்டி ஈவுத்தொகை வருமானம் அல்லது லாபம் குறைக்கப்படுகிறது அதனால்தான் அது அடைப்புக்குறிக்குள் இருப்பதை நீங்கள் காணலாம் செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் நிதியைப் பெறுகிறீர்கள் பின்னர் செயல்படும் மூலதன உருப்படிகளுக்கு சரிசெய்கிறீர்கள் எனவே நடப்பு சொத்தில் ஏதேனும் குறைவு அல்லது தற்போதைய கடன்களின் அதிகரிப்பு மற்றும் தற்போதைய சொத்துக்களின் அதிகரிப்பு மற்றும் நிகர பணமும் தற்போதைய சொத்தாகும் எனவே இது தற்போதைய நடப்பு சொத்துகளுடன் போட்டியிடுகிறது மற்ற நடப்பு சொத்துக்கள் பணத்தை பொய்யாக உயர்த்தினால் அதனால்தான் நடப்பு சொத்தின் அதிகரிப்பு குறைக்கப்படுகிறது தற்போதைய பொறுப்புகளில் குறைவு இருந்தால் பணம் வீழ்ச்சியடைகிறது எனவே ரொக்கமும் நடப்புக் கடன்களும் ஒன்றிணைகின்றன தற்போதைய பொறுப்புகளில் ஏதேனும் அதிகரிப்பு நீங்கள் இங்கே காணலாம் தற்போதைய பொறுப்புகளில் பணக் குறைவு அதிகரிக்க வழிவகுக்கிறது நம் பணத்தை குறைக்கிறது இப்போது இந்த உருப்படிகள் சரிசெய்யப்பட்டு நிச்சயமாக செயல்பாட்டிலிருந்து உருவாக்கப்படும் பணத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் இப்போது வருமான வரியைக் குறைக்க வேண்டும் எனவே இயக்க நடவடிக்கைகளிலிருந்து பணப்பாய்வை பெறுவீர்கள் இது பணப்பாய்வு அறிக்கையின் முதல் பகுதியின் முடிவாகும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மிகவும் எளிமையானவை இப்போது முதலீட்டு நடவடிக்கையிலிருந்து நீங்கள் உருப்படிகளை பட்டியலிட வேண்டும் அடுத்தது நிதிச் செயல்பாட்டில் இருந்து பணம் எடுத்துக்காட்டுகள் உங்களுக்குத் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அந்த உருப்படிகள் எதுவும் இல்லை என்றாலும் பணப்பாய்வு அறிக்கையில் நீங்கள் சேர்க்கலாம் எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வகை செயல்பாடுகளைப் பெற்றுள்ளீர்கள் எனவே மொத்தம் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 ஆக இருக்கும் நிகர அதிகரிப்பு அல்லது பணத்தின் குறைவு ஆகியவற்றைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் ஆரம்பத்தில் பணத்தையும் பணத்தையும் சமமாகச் சேர்ப்பீர்கள் எனவே நீங்கள் பெறுவீர்கள் ரொக்கம் மற்றும் ரொக்க சமமான முடிவிலும் சரி இப்போது இங்கே இது மொத்த அதிகரிப்புடன் பொருந்த வேண்டும் மற்றும் தொடக்கத்தில் இருந்தவை முடிவில் இருக்க வேண்டும் இப்போது இதைத் தவிர நீங்கள் நிலுவைகளின் நல்லிணக்கத்தையும் காட்ட வேண்டும் எனவே இருப்புநிலைக் குறிப்பில் நீங்கள் மதிப்பு அல்லது ரொக்கம் மற்றும் ரொக்க சமமான நிலுவைகளை வைத்திருப்பீர்கள் அவை தொடக்கத்திலும் முடிவிலும் பணப்பாய்வு அறிக்கையில் மீண்டும் சேர்க்கப்படுகின்றன எனவே இறுதி பணப்பாய்வு அறிக்கை ஏற்கனவே உள்ள நிலுவைகளையும் பணம் வங்கி மற்றும் குறுகிய கால முதலீடுகளின் முடிவையும் காண்பிக்கும் எனவே இதன் மூலம் நாம் வடிவமைப்பைப் பற்றி விவாதித்தோம் இப்போது கூகிள் வலைத்தளத்தில் சில வழக்காய்வுகள் உங்களுக்குக் கிடைக்கும் அவற்றில் நேர்மையான ஒரு ஆய்வய் இப்போது நான் அவற்றை இங்கே காண்பிக்கிறேன் அதை கவனமாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான தீர்வுகள் அளிக்க நாம் முயற்சிப்போம் எனவே இப்போது ஒரு இலாப நட்டக் கணக்கு வழங்கப்பட்ட வழக்கைப் பாருங்கள்

ஆரம்பம் மற்றும் இறுதிநிலை குறிப்புள்ள இருப்புநிலைத் பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது எனவே கடன் பொறுப்புப் பக்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது பின்னர் சொத்துப் பக்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் ஆண்டின் இறுதியில் P மற்றும் L பெற்றுள்ளீர்கள் பின்னர் இருப்புநிலை திறப்பு மற்றும் இருப்புநிலைகளை மூடுதல் போன்ற பல தகவல்களுடன் பணப்பாய்வு அறிக்கையைத் தயாரிக்கும்படி நம்மிடம் கேட்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் எவ்வாறு தொடருவீர்கள் இப்போது இயக்க பணப்பாய்வை பொறுத்தவரை நான் இந்த P மற்றும் L அறிக்கையைத் மீண்டும் விளக்குகிறேன் இது இயக்க பணப்பாய்வை உங்களுக்கு வழங்கப் போகிறது எனவே நிகர இலாப மாற்றங்களைச் சரிசெய்வதிலிருந்து நாம் இங்கு தொடங்குவோம் மேலும் அவை உங்களுக்கு இயக்க பணப்பாய்வை கொடுக்கும் இருப்புநிலை உருப்படிகள் பெரும்பாலும் முதலீடு அல்லது நிதி தொடர்பானவை எனவே இருப்புநிலை உருப்படியின் எந்த மாற்றமும் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும் அது முதலீடு மற்றும் நிதியுதவிக்கு செல்கிறது நிச்சயமாக இருப்புநிலைக் குறிப்பில் சில உருப்படிகள் இருக்கும் அவை செயல்படுவதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே அவற்றைப் பற்றி கவனமாக இருங்கள் எனவே மாற்றத்தை ஒவ்வொன்றாகப் பார்த்துவிட்டு ஒரு நோட்புக் எடுத்து அந்த குறிப்பிட்ட மாற்றம் முதலீடு செய்யப்படுவது அல்லது நிதியளிப்பதா என்பதைக் கவனத்தில் கொள்வோம் மீதமுள்ள வேலை மிகவும் எளிமையானது அது எழுத்தர் வேலை நீங்கள் அதை பணப்பாய்வு அறிக்கையாக கவனிக்க வேண்டும் எனவே தயவுசெய்து என்னுடன் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இப்போது முதல் உருப்படி பங்கு மூலதனம் 160000 முதல் 190000 வரை அதிகரிப்பு உள்ளது நீங்கள் முழு இருப்புநிலைக் குறிப்பை எழுத வேண்டியதில்லை ஆனால் ஏசி அல்லது எதையாவது குறுகிய வடிவத்தில் எழுதி அது எந்த வகை உருப்படி என்பதை கவனியுங்கள் எனவே இது இயக்க உருப்படி அல்லது முதலீட்டு உருப்படி அல்லது நிதி உருப்படி எனவே நீங்கள் எழுதுவதை o அல்லது i அல்லது f என நீங்கள் நினைத்ததை எழுத வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் எனவே இது எந்த வகை ஓட்டம் என்று யூகிக்க முடியுமா 160 இல் இருந்து 190 ஆக உயர்ந்துள்ளது என்பதை பாருங்கள் எனவே இது சில வகையான பணப்பாய்வு இது ஒரு இயக்கமா செயற்பாடா பதில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பங்கு மூலதனத்திற்கு அன்றாட வணிகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை அது முதலீடு வகையா மீண்டும் பதில் இல்லை ஏனென்றால் நாம் இங்கே முதலீடு செய்யவில்லை சில பங்குதாரர்கள் எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர் நாம் அவர்களுக்கு பங்குகளை வெளியிட்டுள்ளோம் அதனால்தான் எங்கள் பங்கு மூலதன இருப்பு அதிகரித்துள்ளது எனவே இது ஒரு முதலீடு அல்ல இது ஒரு f வகை உருப்படிக்கு நிதியளிக்கிறது தயவுசெய்து அதை f எனக் அழையுங்கள் எனவே நீங்கள் f எழுதுவதற்கு முன்னால் மூலதனத்தைப் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு வரத்தா அல்லது வெளிச்செல்லலா பங்கு மூலதன இருப்பு அதிகரித்துள்ளது என்பதைக் வரத்து அல்லது வெளிச்செல்லல் என எழுதுவது நல்லது எனவே நாம் பணத்தைப் பெற்றுள்ளோம் நாம் அவர்களுக்கு பங்குகளை வழங்கியுள்ளோம் இது ஒரு பணப்பாய்வு அறிக்கை எனவே பணம் வந்துவிட்டது அல்லது வெளியேறிவிட்டது உண்மையில் உள்ளே வந்துள்ளது வேலை குறிப்பின் பொருட்டு அதை f வரத்து என்று எழுதுங்கள் அதாவது நிதி வரத்து ஒவ்வொரு பொருளையும் வகைப்படுத்துவோம் மீதமுள்ள வேலை மிகவும் எளிது என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது பொது இருப்பு இது எந்த வகை உருப்படி இது இதில் உண்மையில் எந்த மாற்றமும் இல்லை எனவே எதுவும் நடக்கவில்லை என்பதால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது P மற்றும் L கணக்கு இப்போது இது லாப நஷ்ட கணக்கு அல்ல இது P மற்றும் L கணக்கின் இருப்பு ஆகும் இது 9000 முதல் 2200 வரை அதிகரிக்கும் எனவே இது எந்த வகை உருப்படி உண்மையில் நீங்கள் 22 கழித்தல் 9 செய்தால் 13000 இன் அதிகரிப்பு உள்ளது நீங்கள் இங்கு நிகர லாபத்தைக் காணலாம் உண்மையில் இது நிகர லாபம் கூட அல்ல இது ஒரு லாபம் இது இருப்புநிலைக்கு மாற்றப்படுகிறது எனவே இருப்புநிலைக் குறிப்பில் P மற்றும் L சமநிலைக்கு 13000 சேர்க்கப்படுகிறது எனவே இது எந்த வகை உருப்படி இது இலாபம் ஈட்டுவதால் அதிகரிக்கிறது எனவே இது ஒரு வகை எனவே அதை 'o' எனக் குறிக்கிறோம் நாம் நம் செயல்பாட்டை தீர்க்கும்போது அதை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் ஆனால் இப்போது அதை 'o' என்று குறிக்கலாம் அடுத்தது கடன் பத்திரங்கள் கடனீட்டு இருப்பு 80000 முதல் 51000 வரை குறைந்துள்ளது இப்போது நீங்கள் அதை எந்த வகை உருப்படி என்று வகைப்படுத்துவீர்கள் சில இயக்கம் நிகழ்ந்திருப்பதைப் பாருங்கள் சமநிலை குறைகிறது எனவே நாம் கடனீடுகளை மீட்டிருக்க வேண்டும் அதாவது நாம் பணம் செலுத்தியுள்ளோம் எவ்வளவு தொகை 29000 என்ற கடனீடுகளின் ஒரு பகுதியை ரத்து செய்துள்ளோம் இது ஒரு வித்தியாசம் எனவே இது எந்த வகை உருப்படி 'o' வா அல்லது 'i' யா அல்லது 'f' ஆ இது 'o' அல்ல அது அன்றாட உருப்படி அல்ல அது 'i' யும் இல்லை இது நம் முதலீடும் அல்ல இது நாம் கடன் பத்திரங்கள் மூலம் பணம் திரட்டிய உருப்படி இப்போது நாம் அதை திருப்பிச் செலுத்துதல் எனவே 'f' எனக் குறிக்கவும் அது வரத்து அல்லது வெளிச்செல்லும் பணம் அடிப்படையில் நாம் பணம் செலுத்துகிறோம் எனவே அதை 'f' வெளிச்செல்லல் எனக் குறிக்கவும் அடுத்தது 20 ல் இருந்து கடன் வழங்குநர்கள் 40 ஆக அதிகரித்துள்ளனர் எனவே இது எந்த வகை உருப்படி நம் இயக்க ஓட்டங்களைக் கணக்கிடுவதற்கு இது தேவை என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இது ஒரு மூலதன உருப்படி எனவே அதை 'o' எனக் குறிக்கவும் அதன் செயல்பாட்டு மூலதனத்தை நீங்கள் சொல்லலாம் அல்லது ஏதாவது எழுதலாம் ஆனால் அடிப்படையில் இது ஒரு 'o' உருப்படி இது ஒரு நேரடி வரத்து அல்லது வெளிச்செல்லல் அல்ல அடுத்தது முன்மொழியப்பட்ட ஈவுத்தொகை இப்போது இது ஒரு விசித்திர உருப்படி இது 2 முதல் 3 ஆக அதிகரித்துள்ளது இது எந்த வகை உருப்படி இது 'o' இல்லை அது 'i' ஆ எவ்வளவு தொகை என்று நாம் விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் 2000 அல்லது 3000 அல்லது 1000 பெரும்பாலும் வித்தியாசம் பணப்பாய்வு ஆனால் இங்கே வேறுபாடு இல்லை கடந்த ஆண்டு தொகை முழுவதுமாக செலுத்தப்பட்டிருக்கும் P மற்றும் L ஆகியவற்றைப் பாருங்கள் லாபம் மற்றும் இழப்பில் நீங்கள் ஈவுத்தொகை 3000 ஐக் காணலாம் எனவே என்ன நடந்தது என்றால் நடப்பு ஆண்டின் முடிவில் நாம் 3 இன் முன்மொழியப்பட்ட ஈவுத்தொகையை சேர்த்துள்ளோம் இது கடந்த ஆண்டு 2000 கடந்த ஆண்டு 31 மார்ச் 2019 அன்று 200 வழங்கப்பட்டிருக்கும் அவர்கள் ஏற்கனவே அதை செலுத்தியிருப்பார்கள் இந்த ஆண்டு புதிதாக 3000 வழங்கப்பட்டது எனவே 2000 இன் முழுத் தொகையும் இது ஒரு சிறப்பு உருப்படி தயவுசெய்து அதை கவனமாகக் குறிக்கவும் எனவே இந்த 2000 'f' வெளிச்செல்லும் இது ஒரு நிதியளிக்கும் பொருளாகும் இது ஒரு வெளிச்செல்லல் 3000 வெளிச்செல்லும் அல்ல இது அடிப்படையில் ஒரு P மற்றும் L உருப்படி எனவே நீங்கள் இதை ஒரு 'o' டிவிடெண்ட் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருளாக எழுதலாம் இது இரண்டு முறை வரப்போகிறது இது 'f' வெளிச்செல்லல் மற்றும் 3000 என்பது 'f' மற்றும் P மற்றும் L கணக்கைப் பார்க்கும்போது அதைக் கருத்தில் கொள்வோம் இப்போது நாம் பதிலைக் காணப் போகும் கடன் பொறுப்புப் பொருள்களையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் நீங்கள் அதைக் கவனித்தால் நல்லது நாம் அதை ஒன்றாகத் தீர்வு காண்போம் இப்போது சொத்துக்களுக்கு செல்வோம் முதல் உருப்படி நிலம் நிலம் எந்த மாற்றமும் இல்லை எனவே நிலையான சொத்துக்கள் நிலையான சொத்தில் 140 முதல் 190 வரை வீழ்ச்சி உள்ளது எனவே அங்கு என்ன நடந்தது என்பது விற்பனை என்பது ஆனால் அது தவறாக இருக்கலாம் ஏனெனில் அங்கு தேய்மானம் இருப்பதை கவனியுங்கள் எனவே இது 9000 உடன் தேய்மானம் இங்கு பொருந்துகிறது எனவே நிலையான சொத்தின் மதிப்பில் குறைப்பு உள்ளது வாங்குவதும் இல்லை விற்பனையும் இல்லை நாம் அதை மீண்டும் பார்ப்போம் முதலீடு 59000 1 1 ஆக அதிகரிக்கிறது எனவே இது எந்த வகை உருப்படி நாம் செலுத்திய முதலீடு அதிகரித்துள்ளது எனவே இது முதலீட்டு முதலீட்டு வகை ஓட்டம் எனவே இது வெளியேற்றல் அதைக் குறிக்கவும் அடுத்தது கடனாளிகள் 12 முதல் 17 வரை என்ன வகை பொருள் இது ஒரு செயல்பாட்டு மூலதன உருப்படி அல்லது ஓ உருப்படி எனவே இதை o எனக் குறிக்கவும் அதை இயக்க ஓட்டத்தில் சரிசெய்வோம் அடுத்தது வங்கி இது எந்த வகை பொருள் உண்மையில் இது ஒரு தந்திரமான உருப்படி இது ஒரு பணத்திற்கு சமமான உருப்படி அல்ல எனவே அதன் c c பணத்திற்காக எழுதுங்கள் இது குடிவில் 30 முதல் 19 வரை குறைந்துவிட்டதை நீங்கள் காணலாம் எனவே நாம் P மற்றும் L கணக்கில் பார்க்க வேண்டியிருக்கும் 11000 இல் எழுதப்பட்ட குட்வில்லை இங்கே காணலாம் எனவே 30 முதல் 19 வரை வித்தியாசம் என்னவென்றால் குட்வில் திரும்புவதால் தான் இப்போது நீங்கள் அதை o உருப்படியாகக் குறிக்க முடியும் எனவே நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இருப்புநிலைக் குறிப்பின் அனைத்து அடையாளங்களும் இப்போது P மற்றும் L கணக்கைப் பொருத்தவரை நான் உங்களை மீண்டும் P மற்றும் L க்கு அழைத்துச் செல்கிறேன் நிகர லாபத்துடன் தொடங்கி எங்கள் வடிவமைப்பின் படி இந்த உருப்படிகளை சரிசெய்து திரும்பிச் செல்கிறேன் அவை செயல்படாத அல்லது சில பொருட்களுக்கு பிளஸ் அல்லது மைனஸாக இருக்கலாம் இலாப நோக்கற்றது எனவே இப்போது தீர்வுக்குச் செல்வோம் முதல் பகுதி தந்திரமானதாக இருக்கும் இப்போது இங்கே இயக்க ஓட்டங்களுடன் தொடங்குகிறோம் எனவே தயவுசெய்து P மற்றும் L ஆகியவற்றைப் பாருங்கள் நாம் தலைகீழ் வரிசையில் செல்கிறோம் நாம் லாபம் சேர்க்கும் ஈவுத்தொகை வரி மற்றும் குட்வில்லை சேர்ப்போம் இதுபோன்று இந்த இரண்டையும் சேர்த்துள்ள பொருட்களைச் சேர்ப்போம் ஏனெனில் அவற்றின் நிதி உருப்படி என்பது குட்வில் வழங்கப்படும் வரி என்பது தேய்மானம் என்று எழுதப்பட்டிருக்கும் அவை இயங்காத பணமற்ற பொருட்கள் அல்ல நான் உங்களுக்கு தீர்வைக் காண்பிப்பேன் எனவே தக்க வருவாய் மற்றும் ஈவுத்தொகை 16000 ஆக இருக்கும் P மற்றும் L கணக்கின் படி உங்களுக்கு லாபத்தை அளிக்கிறது தேய்மானத்தைச் சேர்க்கவும் குட்வில்லை சேர்க்கவும் வட்டி செலவைச் சேர்க்கவும் வருமான வரியைச் சேர்க்கவும் வட்டி வருமானத்தை சேர்க்கவும் அல்லது குறைக்கவும் P மற்றும் L இல் இங்கே காண்க எங்களுக்கு 15000 வட்டி வருமானம் இருந்தது இது P மற்றும் L க்கு சேர்க்கப்பட்டது இப்போது அதைக் குறைப்போம் இது சற்று சிக்கலானது என்று எனக்குத் தெரியும் ஆனால் இந்த வடிவமைப்பின் படி இதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது செயல்பாடுகளிலிருந்து வரும் நிதிகளில் நாம் செயல்படும் மூலதனப் பொருட்களுடன் சரிசெய்யப் போகிறோம் எனவே அதிகரிக்கும் கடனாளிகளைச் சேர்க்கவும் கடனாளிகளின் அதிகரிப்பு செயல்பாடுகளிலிருந்து உருவாக்கப்படும் பணத்தை நமக்கு தருகிறது இப்போது வருமான வரி இரண்டு முறை வரும் ஏனெனில் இங்கு வருமான வரி வழங்கப்பட்டது சேர்க்கப்பட்டுள்ளது இப்போது இந்த தொகை 37000 அதே அளவு வரி செலுத்தப்படுகிறது அதனால்தான் நான் வருமான வரி செலுத்துவேன் வரி செலுத்துகிறேன் இயக்க நடவடிக்கைகளில் இருந்து நிகர பணப்பாய்வு கிடைக்கும் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பது சற்று சிக்கலான முதலீடு என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே இரண்டு பொருட்களைக் குறிப்பெடுத்துளீர்கள் என்று நினைக்கிறன் ஒன்று முதலீட்டை வாங்குவது எனவே இது குறைவு மற்றும் வட்டி வருமானம் எனவே அதைப் சேர்க்கிறீர்கள் எனவே 37000 என்பது ஒரு முதலீட்டுச் செயலாகும் அடுத்தது நிதிச் செயல்பாடு என்பது மிகவும் எளிமையானது நான்கு பொருட்களின் பங்கு வெளியீடு ஒரு ரசீது ஈவுத்தொகை மீட்பு மற்றும் வட்டி என்பது ஒரு கட்டணம் எனவே நிதி நடவடிக்கைகள் 15000 இப்போது மொத்தம் மூன்று பொருட்களும் 50000 ஐ ஒரு செயல்பாட்டு நடவடிக்கைகளாகவும் மைனஸ் 37 ஐ முதலீட்டிலிருந்து ஒரு ஓட்டமாகவும் கழித்தல் 15 நிதியிலிருந்து ஒரு ஓட்டமாகவும் எடுத்துக்கொண்டோம் இந்த 3 ஐச் சேர்த்தால் 2000 இன் நிகர குறைப்பு உள்ளது எனவே பணத்தில் நிகர குறைப்புக்கு பின்னர் இருப்புநிலைக்குச் செல்லுங்கள் தொடக்க வங்கி இருப்பு 5000 மற்றும் இறுதி வங்கி இருப்பு 3000 ஆகும் எனவே நீங்கள் மைனஸ் 2 பிளஸ் 5 ஐ எடுத்துக் கொண்டால் 3000 கிடைக்கும் எனவே இங்கே பணப்பாய்வு அறிக்கை உயர்கிறது ஆரம்பத்தில் ஒரு குட்வில்லை உருவாக்குவோம் முடிவில் ஒரே ஒரு உருப்படி மட்டுமே உள்ளது எனவே ஆரம்பம் 5000 முடிவு 3000 ஆகும் எனவே வங்கி இருப்புநிலைகளில் இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து 2000 வீழ்ச்சி இருப்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்தோம் இப்போது அதை விளக்கினோம் பணப்பாய்வு அறிக்கை மூலம் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இது ஒரு ஆரம்ப மற்றும் எளிமையான பிரச்சினையாகும் தீர்வுக்கு இரண்டையும் மீண்டும் பாருங்கள் இது பணப்பாய்வு அறிக்கையில் சரியான நுண்ணறிவுகளை உங்களுக்கு வழங்கும் எனவே இத்துடன் முடிப்போம்